பூமியின் மேற்பரப்பில் உள்ள எந்த அட்சரேகைகளிலும் ஒரு கிடைமட்ட தட்டையான தட்டில் வழக்கமாக இன்சோலேஷன் சம்பவத்தை நாம் பெற முடியும் என்பதால் அந்த கிடைமட்ட தட்டையான தட்டில் நிகழ்ந்த தினசரி ஆற்றல் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் LZ என்பது ஒரு குறிப்பிட்ட அட்சரேகையில் கொடுக்கப்பட்ட வட்டாரத்தில் வைக்கப்படும் கிடைமட்ட தட்டையான தட்டுக்கு சாதாரணமாக நிகழும் தனிமைப்படுத்தல் என்பதை நாங்கள் அறிவோம் இப்போது இது ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட்டில் வெளிப்படுத்தப்படுகிறது இது ஒரு மீட்டர் சதுரத்திற்கு சக்தி இப்போது நாம் H 0 ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் நான் ஒரு புதிய குறியீட்டைப் பயன்படுத்துகிறேன் பூமியின் மேற்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட அட்சரேகையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைக்கப்பட்டுள்ள கிடைமட்ட தட்டையான தட்டுக்கு கிடைக்கும் தினசரி ஆற்றலை H0 குறிக்கிறது இது ஒரு மீட்டர் சதுரத்திற்கு ஒரு நாள் ஒரு யூனிட் கிலோவாட் மணிநேரங்களைக் கொண்டுள்ளது ஒரு x மற்றும் y அச்சு வரைவோம் எக்ஸ் அச்சு என்பது நாளின் நேரம் எனவே அது மதியம் என்று சொல்லலாம் இந்த புள்ளி இங்கே சூரிய உதயம் மற்றும் எங்காவது இங்கே சூரிய அஸ்தமனம் மற்றும் y அச்சு எல்இசட்மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் இன்சோலேஷன் எனவே நீங்கள் வளைவை வரையினால் இது நாம் முன்பு பார்த்தது போல் இருக்கும் மேலும் இந்த வளைவின் கீழ் உள்ள பகுதி LZ வளைவின் ஒருங்கிணைப்பு என்பது நாளின் நேரம் அல்லது எங்கள் கோணத்தை ஒமேகா என்று அழைத்தோம் எனவே இந்த பகுதி H 0 மற்றும் இது நாள் அல்லது முழுமையான நாளுக்கான LZ ஒட்டுமொத்த மணிநேர கோணங்களின் ஒருங்கிணைந்ததாகும் இப்போது இது கிலோவாட்டின் ஆற்றல் ஒருங்கிணைப்பை உங்களுக்கு வழங்கும் இது கிலோவாட் மணிநேரத்தை உங்களுக்கு வழங்கும் நான் இங்கே சூரிய வடிவியல் ஒருங்கிணைப்பு அமைப்பு வைத்திருக்கிறேன் எங்களிடம் மணிநேர கோணம் உள்ளது மேலும் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மணிநேரத்தில் ஆற்றலைப் பெற மணிநேர கோணத்துடன் ஒருங்கிணைக்க விரும்புகிறேன் ஆனால் அதற்காக நாம் X அச்சை சற்று வித்தியாசமாக மறுவரையறை செய்ய வேண்டும் எனவே X அச்சு மாறியை இங்கே வைக்கிறேன் அது ω வால் குறிக்கப்படுகிறது மற்றும் இங்கே ஒரு செங்குத்து கோடு நண்பகல் மற்றும் மதியம் ω 0 ஐ குறிக்கிறது எனவே ω 0 என்பது இன்சோலேஷன் கோட்டின் திட்டமானது மெரிடல் அச்சில் மற்றும் ω0 அந்த மெரிடியனுக்கு நண்பகலாக இருக்கும் அசல் அச்சின் கிழக்கே உள்ள எந்தவொரு கோணமும் நேர்மறையாகக் கருதப்படுகிறது மேலும் மெரிடனல் அச்சின் மேற்கில் உள்ள எந்த கோணமும் எதிர்மறையாகக் கருதப்படுகிறது சூரிய உதயம் மெரிடனல் அச்சின் கிழக்கே நிகழ்கிறது எனவே சூரிய உதயம் ஒரு மணிநேர கோணத்தைக் கொண்டுள்ளது இது நேர்மறையானது மற்றும் சூரிய அஸ்தமனம் ஒரு மணிநேர கோணத்தைக் கொண்டிருக்கிறது இது எதிர்மறையானது எனவே இதேபோல் சூரிய உதயம் சூரிய உதயம் நண்பகலின் நேர்மறையான பக்கத்தில் இருக்கும் என்பதை நீங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் எனவே சூரிய உதயம் இங்கே அமைந்துள்ளது மற்றும் சூரிய அஸ்தமனம் எதிர்மறை பக்கத்தில் அமைந்திருக்கும் எனவே அதை வரைவது சூரிய உதயத்தை ஈர்க்கும் மேலும் சூரிய உதயங்கள் ωSR மற்றும் சூரிய அஸ்தமனம் ωSS என வழங்கப்போகிறேன் சூரிய அஸ்தமனம் சூரிய அஸ்தமனத்தின் தூரம் மற்றும் நண்பகலில் இருந்து சூரிய உதயத்தின் தூரம் ஒரே மாதிரியானவை என்பதை நினைவில் கொள்க ஒரே வித்தியாசம் ஒமேகா சூரிய அஸ்தமனம் எதிர்மறையானது இது எதிர்மறை கோணம் என்றாலும் மதிப்பு ωSR க்கு சமமானது எனவே நீங்கள் எழுதலாம் அது ωSR ஆக இப்போது நீங்கள் இன்சோலேஷன் வளைவை வரைந்தால் இது இதுபோன்றதாக இருக்கும் இது இந்த இன்சோலேஷன் வளைவின் கீழ் உள்ள பகுதி என்பது எங்களுக்கு ஆர்வமாக உள்ளது இந்த இன்சோலேஷன் ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் ஆகும் மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மணிநேரம் வேண்டும் எனவே இன்சோலேஷன் வளைவின் கீழ் உள்ள பகுதி எங்களுக்கு ஆர்வமாக உள்ளது இதை ஒருங்கிணைப்பதன் மூலம் நாம் பெற முடியும் எனவே ஒருங்கிணைப்பில் நாம் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மணி நேரத்தில் H0 ஐப் பெறுவோம் அது சூரிய அஸ்தமனம் முதல் சூரிய உதயம் வரை நாள் முழுவதும் ஒருங்கிணைக்கப்படுகிறது இதை ωSS முதல் toSR LZ வரை dω என எழுதுவோம் இப்போது இதை SR என ωSR என மீண்டும் எழுதலாம் ஏனென்றால் சூரிய அஸ்தமன கோணம் எதிர்மறை அடையாளத்துடன் சூரிய உதய கோணத்திற்கும் LZ உடன் dω உடன் ஒரு அளவுருவாகவும் இருக்கும் மேலும் இது 2 மடங்கு ஒருங்கிணைந்த 0 முதல் ωSR LZ dω வரை எளிமைப்படுத்தப்படலாம் ஏனென்றால் 0 முதல் ωSR வரையிலான தூரம் 0 முதல் ωSS வரை இருக்கும் எனவே நீங்கள் இதை 2 மடங்கு 0 முதல் RSR வரை எழுதலாம் இந்த வளைவு நண்பகல் அச்சில் சமச்சீராக உள்ளது மற்றும் நாளின் நீளம் 2 மடங்கு ωSR என்பதை நினைவில் கொள்க இப்போது கிடைமட்ட தட்டையான தட்டில் தினசரி சம்பவ ஆற்றலை மதிப்பீடு செய்வோம் LZ என்பது இன்சோலேஷன் மற்றும் அதற்கான சமன்பாட்டை நாங்கள் அறிவோம் கிடைமட்ட மேற்பரப்பில் இயல்பான நிகழ்வுகளில் இன்சோலேஷன் ஆகும் LZ க்கான சமன்பாடு இங்கே உள்ளது L என்பது பூமியின் வளிமண்டலத்திற்கு வெளியே உள்ள நிலப்பரப்பு தனிமைப்படுத்தல் ஆகும் இது சரிவு அட்சரேகை மற்றும் ஒமேகாவுடன் ஒரு பாத்திரத்தை வகிக்கிறது இப்போது இந்த உறவை எங்கள் சமன்பாட்டில் பயன்படுத்துவோம் ωSR க்கு 2 மடங்கு 0 க்கு சமம் இன்சோலேஷன் கூடுதல் நிலப்பரப்பு இன்சோலேஷன் cos δ cos φ cos ω sinδ sin φ மற்றும் ஒருங்கிணைப்பு அளவுரு dω ஆகும் ω இங்கே ஒரு பிரகாசம் உள்ளது ஒமேகா இந்த ஒமேகாவும் பிரகாசத்தில் உள்ளது எனவே இந்த பாணியில் ஒருங்கிணைப்பதன் மூலம் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் ரேடியன்களைப் பெறுவீர்கள் என்பதை நினைவில் கொள்க ஆனால் இறுதியில் நாம் உண்மையில் அடைய விரும்புவது ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மணிநேரம் ஆகும் எனவே பின்னர் இரண்டு மணி நேரத்தில் ரேடியன்களை மாற்றுவோம் நாம் சைன் இருப்பதை ஒருங்கிணைப்பது cos ω sin ω cos δ மற்றும் cos π மாறிலிகள் மாறும் L என்பது ஒரு நிலையான மற்றும் sine ω இங்கு ஒமேகாவுக்கு இரண்டு வரம்புகள் உள்ளன அவை 0 மற்றும் ωSR மற்றும் sine δ மற்றும் sine φ ஒரு குறிப்பிட்ட அட்சரேகை மற்றும் ஆண்டின் நேரத்திற்கு மாறிலிகள் மற்றும் ஒமேகா ஆகும் இது மீண்டும் 0 முதல் வரம்புகளைக் கொண்டுள்ளது ωSR மற்றும் இது ஒருங்கிணைந்த மதிப்பு மற்றும் இது ஒரு ωSR மற்றும் sinδ sin φ ωSR க்கு வழிவகுக்கும் எனவே கிடைமட்ட தட்டையான தட்டில் தினசரி கிடைக்கும் ஆற்றல் சம்பவம் இதுவாகும் ωSR மணிநேர கோணங்கள் ரேடியன்களில் உள்ளன எனவே இந்த வடிவத்தில் இது ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் ரேடியன்கள் ஆகும் இருப்பினும் எரிசக்தி அலகுகள் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மணிநேரமாக இருக்க விரும்புகிறோம் எனவே மாற்று காரணி இப்படி செல்லும் மணிநேரங்களுக்கு ரேடியன்களை மாற்றுவோம் எங்களிடம் pi ரேடியன்கள் 12 மணிநேரத்தில் அல்லது 2 pi ரேடியன்களை 24 மணி நேரத்தில் மாற்றும் எனவே ω ரேடியன்கள் 12 இல் pi மூலம் ω மணிநேரமாக மாற்றப்படுகின்றன எனவே இது ரேடியன்களில் hours மணிநேரமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய மாற்று காரணியாகும் எனவே நான் முழுவதையும் பெருக்கினால் நான் பெறப்பட்ட முழு H0 மதிப்பையும் பெருக்கினால் ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் கதிர்வீச்சு 12 மூலம் pi மூலம் அடைப்புக்குறிக்குள் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் ஒமேகா இன்னும் ரேடியன்களில் இருப்பதால் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மணிநேரம் இருக்கும்

H0 ஒரு குறிப்பிட்ட அட்சரேகையில் கிடைமட்ட தட்டையான தட்டில் உள்ள நிகழ்வு ஆற்றல் இந்த சமன்பாட்டால் 24 L π மற்றும் ஒரு ccos δ into cos φ into sin ωSR and ωSR sin δ sin φ என வழங்கப்படுகிறது இப்போது இங்கே இரண்டு மாறிகள் உள்ளன ஒன்று இது L கூடுதல் நிலப்பரப்பு இன்சோலேஷன் மற்றும் மற்றொன்று சூரிய உதயத்தில் மணிநேர கோணம் ωSR ஆகும் இவை இரண்டும் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை இப்போது அதை எவ்வாறு மதிப்பிடுவது என்று எங்களுக்குத் தெரியவில்லை இதன் விளைவாக H0 இன் மதிப்பை மதிப்பீடு செய்ய முடியாது ஆகவே வேற்று கிரக தனிமைப்படுத்தலின் மதிப்பீட்டைப் பெறுவது குறித்து நாம் எவ்வாறு செல்லலாம் என்று பார்ப்போம் மேலும் சூரிய உதயத்தில் மணிநேர கோணம் ஆகவே L க்கு புறம்பான இன்சோலேஷன் L விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் இப்போது இந்த L பல ஆண்டுகளாக அளவீடுகளிலிருந்து பெறப்பட்ட அனுபவ உறவால் வழங்கப்படுகிறது எனவே இந்த அனுபவ உறவு இலக்கியத்தில் கிடைக்கிறது எனவே இதை LSC சூரிய மாறிலி 365 க்குள் 1 பிளஸ் 0 033 காஸ் 360 என் இப்போது இது அனுபவ உறவாகும் இது ஆண்டின் ஒரு குறிப்பிட்ட நாளில் கூடுதல் நிலப்பரப்பு இன்சோலேஷனை தீர்மானிக்கும் நாள் எண் இங்கு en சமமாக இருக்கும் நாள் எண் மற்றும் 1 ஜனவரி 1 மற்றும் 365 டிசம்பர் 31 மற்றும் எல் சி என்பது நான் முன்பு குறிப்பிட்ட ஒரு சூரிய மாறிலி சூரிய மாறிலி என்பது ஒரு மீட்டர் சதுரத்திற்கு 1 3 7 கிலோவாட்டிற்கு சமமான மதிப்பு சராசரி சூரிய மாறிலி என்றும் அழைக்கப்படுகிறது அது ஒரு இல் நிலையான மதிப்பு அது பூமியின் நிலையைப் பொறுத்தது அல்ல இது மீண்டும் கூடுதல் நிலப்பரப்பு மதிப்பு இப்போது இதுவும் இந்த உறவும் ஒன்றாக இந்த பாணியில் தள்ளப்படலாம் இது K என்றும் L ஐ K LSC என்றும் எழுதலாம் என்று சொல்லலாம் இப்போது இதை இங்கே மாற்றலாம் மற்றும் முழு சமன்பாட்டையும் இந்த பாணியில் எழுதலாம் H0 24 K LSC க்கு by மற்றும் cos δ cos φ sine ωSR plus ωSR R sine δ sine φ க்கு சமம் இப்போது இது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு அட்சரேகையில் கிடைமட்ட தட்டையான தட்டில் கிடைக்கும் ஆற்றலுக்கான முழு சமன்பாடாக இருக்கும் எனவே ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு இந்த கிலோவாட் மணிநேரம் இப்போது இங்கே இது LSC சூரிய மாறிலி 0 37 K என்பது ஆண்டின் நாள் எண் கொடுக்கப்பட்டதாக அறியப்படுகிறது மற்றும் lat அட்சரேகை மூலம் சரிவு அறியப்படுகிறது ωSR என்பது சூரிய உதய கோணம் என்று நாம் பார்ப்போம் அது தெரிந்தவுடன் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு தினசரி உடனடி ஆற்றலை மதிப்பீடு செய்ய முடியும்